மாற்றிகளின் மூடிய வளைய இயக்கம் இதுவரை திறந்த வளையங்களில் மாற்றிகளை ஆய்வு செய்து வருகிறோம் பக் பூஸ்ட் பக் மாற்றி பூஸ்ட் மாற்றி பக் பூஸ்ட் மாற்றி ஃபார்வர்ட் ஃப்ளை பேக் ஹாஃப் பிரிட்ஜ் ஃபுல் பிரிட்ஜ் புஷ் புள் போன்ற மாற்றிகளை படித்தோம் அங்கு திறந்த வளைய செயல்பாடு விவரிக்கப்பட்டது ஆனால் இறுதி நோக்கம் வெளியீட்டு மின்னழுத்தம் நன்கு ஒழுங்குபடுத்தப்படுவதைப் பார்ப்பது ஆகும் அதாவது உள்ளீட்டு மின்னழுத்தத்தில் மாறுபாடு வெப்பநிலையின் மாறுபாடு அல்லது சுமைகளில் மாறுபாடு இருந்தால் இந்த நிலையான மதிப்பில் நிலைத்திருக்க வெளியீட்டு மின்னழுத்தம் Vo ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் எந்தவொரு ஆற்றல் விநியோகத்திற்கும் நாம் முன் வைக்க விரும்பும் நோக்கமாக இது இருக்கும் இப்போது அதைச் செய்ய நாம் கட்டுப்படுத்தி மற்றும் வெளியீட்டு மின்னழுத்தத்தைப் பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டும் மற்றும் கட்டுப்படுத்தி பிழையின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் மற்றும் அதற்கேற்ப டியூட்டி சுழற்சியை மாற்ற வேண்டும் இது உண்மையில் பெரும்பாலான கட்டுப்படுத்திகள் பெரும்பாலான DC DC மாற்றிகளின் கட்டுப்பாட்டு உள்ளீடாகும் இந்த ஒழுங்குமுறையை செய்வதற்காக Vo மீண்டும் அளிக்கப்பட்டு குறிப்புடன் ஒப்பிடப்பட்டு விகிதாசார அல்லது விகிதாசார ஒருங்கிணைந்த அல்லது PID விகிதாசார ஒருங்கிணைந்த வழித்தோன்றல் வகை கட்டுப்படுத்திக்கு அனுப்பப்படுகிறது அல்லது PID விகிதாசார ஒருங்கிணைந்த வழித்தோன்றல் வகை கட்டுப்படுத்தி மற்றும் அதன் வெளியீடு ஒரு PWM மாடுலேட்டர் பல்ஸ் விட்த் மாடுலேட்டருக்கு கேட் டிரைவ்க்கு செல்கிறது மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்விட்ச் இது வரை கிட்டத்தட்ட அனைத்து ஓப்பன் லூப் DC DC மாற்றிகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறதுஎனவே லூப்பை மூடும் போது இது திட்டமாக இருக்கும் இந்த பகுதியின் வீடியோ விரிவுரையில் நான் மூடிய லூப் மாற்றி களில் கவனம் செலுத்த முயற்சிப்பேன் பக் மாற்றி பூஸ்ட் மாற்றி போன்ற எடுத்துக்காட்டுகளை எடுத்து எதிர்மறையான பின்னூட்டத்தில் வளையத்தை மூட முயற்சிப்பேன் பின்னர் கட்டுப்படுத்தி எப்படி வேலை செய்கிறது என்பதைப் பார்க்கலாம் பின்னர் ஒருவேளை நாம் சில உருவகப்படுத்துதல் எடுத்துக்காட்டுகளைப் பார்க்கலாம் இதன் மூலம் நீங்கள் DC DC மாற்றிகளின் நெருக்கமான சுழற்சி செயல்பாட்டை எவ்வாறு செய்வது என்பது பற்றிய சில பயிற்சிகளைப் பெறலாம் மற்றும் அதே கருத்து எதிர்காலத்தில் நீங்கள் சந்திக்கப் போகும் தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றிகள் மற்றும் பிற DC DC க்கும் கூட இதே கருத்தைப் பயன்படுத்தலாம் பக் மாற்றியின் மூடிய லூப் செயல்பாட்டைப் பற்றி விவாதிப்போம் வேறு எந்த வகையான மாற்றியாக இருந்தாலும் செயல்முறை இதேபோல் இருக்கும் எனவே முதலில் பக் மாற்றி சுற்றை வரைவோம் நம்மிடம் ஒரு உள்ளீடு உள்ளது அது இப்போது பேட்டரியில் இருந்து வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் அது ரெக்டிஃபையரின் வெளியீட்டிலிருந்தும் வரலாம் மேலும் என்னிடம் ஒரு சுவிட்ச் உள்ளது இப்போது நான் BJT ஆகக் காண்பிக்கும் இந்த சுவிட்ச் ஒரு IGBT அல்லது MOSFET ஆகவும் இருக்கலாம் மேலும் என்னிடம் இந்த டையோடு உள்ளது அதைத் தொடர்ந்து வெளியீடு வடிகட்டி சுற்று உள்ளது இது தூண்டி மற்றும் மின்தேக்கி கலவையாகும் நீங்கள் இப்போது பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டைப் பற்றி நன்கு அறிந்திருக்கிறீர்கள் இப்போது இது பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட் இது Ro மற்றும் அதன் மின்னழுத்தம் Vo மற்றும் டிரான்சிஸ்டரின் அடிப்பகுதிக்கு கேட் டிரைவைக் கொடுக்கிறோம் என்று சொல்லலாம் மற்றும் நாம் உணர்வோம் வெளியீட்டு மின்னழுத்தத்தை நாம் உணர வேண்டும் இதை நீங்கள் உணர்வு மாறி என்று அழைக்கிறீர்கள் இது கட்டுப்பாட்டு மாறி அல்லது கட்டுப்பாட்டு உள்ளீடு ஆகும் இங்கே உள்ள கட்டுப்பாட்டு உள்ளீட்டிற்கு D இல் மாறுபாடு உள்ளது டியூட்டி சுழற்சியில் மாறுபாடு உள்ளது எனவே வெளியீடு சரியான சுற்று வழியாக அனுப்பப்படுவதை உணரலாம் நாம் சரியான முறையில் பெருக்கப்பட்டது அல்லது அட்டன்யூட் செய்யப்பட்டதை உணர்ந்து வேறுபாடு பெருக்கியில் ஒப்பீட்டாளரிடம் கொண்டு வருவோம் இங்கே Vo குறிப்பை அமைப்போம் இதுவே Vo ரெபரன்ஸ் ஆக விரும்பப்படுகிறது எது விரும்பப்படுகிறது மற்றும் Vo ரெபரன்ஸ் மதிப்புடன் பின்னூட்ட Vo ஃபீட்பேக் மதிப்பை நாம் ஒப்பிட வேண்டும் மேலும் வித்தியாசமானது பிழை eஐக் கொடுக்கிறது மற்றும் பிழையானது நேரம் பார்க்க 0700 கட்டுப்படுத்திக்கு அளிக்கப்படுகிறது இப்போது இது P PI அல்லது PID ஆக இருக்கலாம் மற்றும் பல சமயங்களில் இது ஒரு விகிதாசார ஒருங்கிணைந்த கட்டுப்படுத்தியாக இருக்கலாம் மற்றும் இந்த PI கட்டுப்படுத்தியின் வெளியீடு முக்கோண கேரியருடன் ஒப்பிடப்படுகிறது இது Vc கட்டுப்பாட்டு மின்னழுத்தம் என்று சொல்லலாம் இது முக்கோணத்திற்கான ஒப்பீட்டு சமிக்ஞை மற்றும் இது மாடுலேஷனை உருவாக்கும் PW இது மாடுலேஷன் எனவே இது உண்மையில் உங்கள் PWM சுற்று ஆகும் இது கேட் டிரைவ் சுற்று கேட் அல்லது பேஸ் டிரைவ் வழியாகச் சென்று ஆற்றல் குறைக்கடத்தி சுவிட்சின் கேட் அல்லது பேஸ்க்கு கொடுக்கப்படும் ஒரு தொகுதி திட்டவட்டமான முறையில் மூடிய லூப் அமைப்பு இப்படித்தான் இருக்கும் அந்த அமைப்பின் நீலப் பகுதி இங்கே உள்ளது இந்தப் பக்கத்தில் இந்த நீலப் பகுதி அனைத்தும் ஓப்பன் லூப் அமைப்பு மற்றும் அதற்கு நீலப் பகுதியில் நீங்கள் கட்டுப்படுத்தி Vc யை ஒரு நிலையான மின்னழுத்தமாக வழங்கியதைக் பார்த்தோம் அதை சரிவில் ஒப்பிட்டு அது PW தொகுதி PWM ஜெனரேஷன் கேட் டிரைவை ஒப்பிட்டு அதை ஆற்றல் குறைக்கடத்தி சுவிட்ச் ஆன் மற்றும் ஆஃப் கண்டிஷனாகக் கொடுக்க வேண்டும் மீதமுள்ள அனைத்தையும் நீலப் பகுதி அல்லது பவர் சர்க்யூட் பகுதிக்கு வழங்க வேண்டும் Vc மாறிலி மற்றும் இந்த அனைத்து பகுதியும் ஆற்றல் கூறுகளுடன் இணைந்து திறந்த வளைய அமைப்பை உருவாக்குகிறது இப்போது நாம் சேர்த்திருப்பது ஒரு உணர்வு சுற்று ஆகும் இது வெளியீட்டு மின்னழுத்தத்தை அளவிட வேண்டும் இது சரியான முறையில் பெருக்கப்பட வேண்டும் அல்லது குறைக்கப்பட வேண்டும் பின்னர் வடிகட்டி பின்னர் ஒரு ஒப்பீட்டாளரிடம் கொடுக்கப்பட வேண்டும் பின்னூட்ட சமிக்ஞை ஒரு குறிப்பு சமிக்ஞையுடன் ஒப்பிடுகிறது இது உண்மையில் நிர்ணயிக்கப்பட்ட புள்ளி ஆகும் Vo ஆனது இறுதியில் என்னவாக இருக்க வேண்டும் என்பது நாம் விரும்பும் மதிப்பாகும் அது அதனுடன் ஒப்பிடப்பட்டு ஒரு பிழை சமிக்ஞை உருவாக்கப்படுகிறது எனவே நிர்ணயிக்கப்பட்ட புள்ளி குறிப்பு மதிப்புக்கும் பின்னூட்ட மதிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு பிழை கட்டுப்படுத்திக்கு கொடுக்கப்பட்டது மற்றும் கட்டுப்படுத்தி ஒரு வெளியீட்டை உருவாக்கும் இது Vc ஆகும் இது முக்கோண கேரியருடன் ஒப்பிடப்பட்டு PWM ஐ உருவாக்குகிறது மற்றும் பிழைக்கு ஏற்ப டிரான்சிஸ்டரை ஆன் மற்றும் ஆஃப் செய்கிறது இங்கு பிழை பூஜ்ஜியமாக மாறும் இங்கு பிழை பூஜ்ஜியமாக மாறியதும் Vo பின்னூட்டமும் Vo குறிப்பும் ஒரே மாதிரியாக இருக்கும் மற்றும் Vin மாற்றங்கள் பொருத்து வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் அல்லது சுமைகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் வெளியீடு நிலையானதாக இங்கே கட்டுப்படுத்தப்படுகிறது என்று நாம் கூறலாம் இதுவே நம்முடைய குறிக்கோள் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு எப்படி இருக்கும் பின்னர் நீங்கள் என்ன செய்ய முடியும் வெவ்வேறு DC DC மாற்றிகள் மூலம் இந்த நீலப் பகுதியை நீங்கள் மாற்ற முடியும் நீங்கள் ஒரு பூஸ்ட் மாற்றியை இணைக்கலாம் இதை ஒரு பக் பூஸ்ட் மாற்றி மூலம் மாற்றலாம் ஆனால் சரியான முறையில் உள்ளீட்டை குறிப்பிட்ட ஆற்றல் குறைக்கடத்தி கட்டுப்பாட்டு சாதனத்திற்கு கொடுக்க வேண்டும் மேலும் இது குறிப்பிட்ட நிலையாக இருப்பதால் குறிப்பிட்ட மாற்றியை ஆன் மற்றும் ஆஃப் செய்யும் வேலையைச் செய்து ஒற்றை துருவ இரண்டு வழியாகவும் ஸ்விட்சாகச் செயல்படும் அதேபோல் தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றிகள் போல் உள்ள ஃபார்வர்ட் ஃப்ளை பேக் மாற்றிகள் மற்றும் பிற வகை மாற்றிகளுக்கும் கொடுக்கலாம் இப்போது நாம் உருவகப்படுத்துதலுக்குச் செல்வதற்கு முன் இந்த கட்டுப்படுத்தி அம்சத்தை இன்னும் கொஞ்சம் ஆராய்வோம் இப்போது கட்டுப்படுத்தியை கருத்தில் கொண்டு இந்த 3 மாறிகள் e Vc மற்றும் கட்டுப்படுத்தி ஆதாயத்தில் கவனம் செலுத்துவோம் நான் PI ஐக் குறிப்பிட்டுள்ளேன் ஒரு விகிதாசார ஒருங்கிணைந்த கட்டுப்படுத்தி ஆனால் இதை அழித்து பொது ஆதாயம் k மூலம் மாற்றுகிறேன் இங்கே மதிப்பு k ஐ வைக்கிறேன் எனவே இப்போது இது கட்டுப்படுத்தியின் லாபம் மற்றும் இந்த 3 மாறிகள் e k மற்றும் Vc ஆகியவற்றின் செயல்பாட்டை பார்க்க முயற்சிக்கலாம் e என்பது கட்டுப்படுத்திக்கான பிழை உள்ளீடு Vc என்பது வெளியீட்டு மின்னழுத்தத்தை கட்டுப்படுத்த பயன்படுகிறது எனவே அவை பின்வரும் முறையில் தொடர்புடையவை e பிழையானது Vc k க்கு சமம் இப்போது நேராக முன்னோக்கி தொடர்பு இப்போது e 0 ஆக இருக்கும்போது இது நாம் பதிலளிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி e எப்போது பூஜ்ஜியத்திற்கு சமம் என்று சொல்லலாம் இப்போது சமன்பாட்டைப் பார்க்கும்போது e 0 தான் முதல் விஷயம் Vc 0 அல்லது இரண்டாவது விஷயம் k முடிவிலிக்கு செல்கிறது இப்போது முதல் விஷயத்தை எடுத்துக் கொள்வோம் Vc 0 என்றால் இந்த கட்டத்தில் நான் அதை தரையிறக்குகிரேன் என்று அர்த்தம் இந்த புள்ளி அடிப்படையானது இப்போது நீங்கள் அந்த புள்ளியை தரையிறக்கும் தருணத்தில் இந்த கட்டுப்படுத்திகளை வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று அர்த்தம் ஓபன் லூப் ஆபரேஷனில் நாம் Vc க்கு மின்னழுத்தத்தின் நிலையான மதிப்பைக் கொடுத்ததைப் போல இது ஒரு திறந்த வளைய இயக்கமாக மாறும் முழு சுற்றும் திறந்த வளையத்தில் உள்ளது பின்னர் ஒரு நெருக்கமான வளையத்தை செய்வதன் அர்த்தம் என்ன எனவே மூடிய லூப் செயல்பாடுகள் நிறுத்தப்படும் அதனால் Vc ஐ 0 ஆக மாற்ற முடியாது வேறு தேர்விற்கு செல்லலாம் k முடிவிலிக்கு முனைகிறது k என்பது முடிவிலி எனில் Vc Vc இன் மதிப்பு என்னவாக இருந்தாலும் முடிவிலியால் வகுத்தால் எனக்கு 0 பிழை கிடைக்கும் PI கட்டுப்படுத்தி விஷயத்தில் PI கட்டுப்படுத்தி இடத்தில் ஒரு ஆதாயம் k உள்ளது அமைப்பு அல்லது ஸ்திரப்படுத்தப்பட்ட சூழ்நிலையை நோக்கி அமைப்பு வருவதால் இது எல்லையற்றது உதாரணத்திற்கு முதல் கட்டத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு I யின் விஷயத்தில் இது ஒமேகா வெர்சஸ் ஒமேகா மற்றும் இதை dB என்று சொல்லலாம் dB இல் ஆதாயம் dB இல் I இன் ஆதாயம் எனவே முதலில் I என்பதை எடுத்துக்கொள்வோம் I என்ன I ஒரு ஒருங்கிணைப்பு I எதுவும் இல்லை ஆனால் 1 s கள் 1 s என்பது ஒரு தசாப்தத்திற்கு 20 dB இல் செல்லும் ஒரு போட் ப்ளாட்டைத் தவிர ஒன்றுமில்லை மற்றும் ω 0 இல் மதிப்பு என்ன ω 0 இல் இங்கே ஆதாயம் எல்லையற்றது எனவே நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் DC இல் உள்ள ஆதாயம் முடிவில்லாதது நிலையான பகுதியில் உள்ளது அதாவது பிழை 0 ஆகும் எனவே முடிவில்லாத ஆதாயத்தின் காரணமாக 0 நிலையான நிலைப் பிழையை அடைவதற்கான வழிமுறைகளை ஒரு ஒருங்கிணைப்பாளர் உங்களுக்கு வழங்குவார் Vc இன் மதிப்பு பிழை 0 க்கு சமம் ஏனெனில் முடிவிலியின் மூலம் Vc 0 ஆக இருக்கும் எனவே நீங்கள் ஸ்கேலார் ஸ்கேலிங் மதிப்பு Ki என வைத்தால் அடிப்படையில் என்ன நடக்கும் என்பது 1 ஐ விட அதிகமாகவோ அல்லது 1 ஆதாயம் அல்லது அட்டன்யூவேஷனை விட குறைவாகவோ இருப்பதைப் பொறுத்து நீங்கள் பேண்ட் அகலத்தை மாற்றும் வெவ்வேறு இணைகளை தேர்வு செய்வீர்கள் இந்த பதிலளிப்பு வேகத்தில் உங்களிடம் ஒரு அளவு கட்டுப்பாடு இருந்தால் கி என்பது ஒரு அம்சமாகும் இந்த முறையில் செல்ல அனுமதிப்பதற்குப் பதிலாகச் சொல்லலாம் இந்த இடத்தில் எங்காவது இப்படி நான் அதை தட்டையாக்க முயற்சித்தேன் பின்னர் ஒமேகாவின் தோற்றத்தின் உயர் அதிர்வெண்ணில் இந்த இடத்தில் எங்காவது இப்படி நான் அதை தட்டையாக்க முயற்சித்தேன் பின்னர் ஒமேகாவின் தோற்றத்தின் உயர் அதிர்வெண்ணில் என்னிடம் இன்னும் கொஞ்சம் ஆதாயம் உள்ளது இதன் மூலம் எனது இயக்கவியலை மேம்படுத்த முடியும் அதாவது நீங்கள் வளைவைத் தட்டையாக்க வேண்டும் என்றால் எனது ஒருங்கிணைந்த செயல் இங்கே உள்ளது ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இந்த கட்டத்தில் நீங்கள் அதை அலைவடிவமாக்க விரும்புகிறீர்கள் ஒரு தசாப்தத்திற்கு மைனஸ் 20 dB இல் செல்ல அனுமதிப்பதற்குப் பதிலாக ஆதாய வளைவை இப்படி வடிவமைக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் அதை ஒரு தசாப்தத்திற்கு 0 dB ஆக ஆக்குகிறீர்கள் இதன் அர்த்தம் என்ன நீங்கள் இங்கே பூஜ்ஜியத்தை வைக்கிறீர்கள் இந்த இடத்தில் பூஜ்ஜியத்தை அறிமுகப்படுத்துகிறீர்கள் எனவே நான் Kp என்ற விகிதாசார பகுதியை அறிமுகப்படுத்துகிறேன் அதை நீங்கள் ஒருங்கிணைந்த பகுதியுடன் சேர்க்கலாம் இப்போது மற்றொன்று இது e மற்றும் இது Vc எனவே Vc மற்றும் e க்கு இடையில் பரிமாற்ற செயல்பாடு என்ன இப்போது இது Kp Ki s Kp s Ki மேலும் நான் இதை இவ்வாறு Kp s Ki Kp s என எளிமைபடுத்தினேன் ஒரு விகிதாசார ஆதாயத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் நீங்கள் இப்போது ஒரு பூஜ்ஜியத்தை அறிமுகப்படுத்தியுள்ளீர்கள் அது s க்கு சமமான Ki by Kp இந்த Ki Kp விகிதத்துடன் தொடர்புடைய s ω இல் உங்களிடம் 0 உள்ளது அது இந்த வளைவைத் தட்டையாக்கி கூடுதல் உயர் அதிர்வெண் ஆதாய நன்மையைப் பெற்றுள்ளீர்கள் இது நிலையற்ற பதிலை மேம்படுத்தும் சற்று சிறந்தது அதிர்வெண் டொமைனில் இருந்து பார்க்கும் போது இது PI கட்டுப்படுத்தியின் கட்டமைப்பாகும் மேலும் PI கட்டுப்படுத்தியானது DC அல்லது எல்லையற்ற நிலையான நிலை ஆதாயத்தில் எல்லையற்ற மதிப்பைக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் PI கட்டுப்படுத்தி பூஜ்ஜிய நிலையான நிலைப் பிழையைக் கொடுக்கும் திறன் கொண்டது பின்னத்தின் பதிலை மேம்படுத்த நீங்கள் D ஐ மிக அதிகமாக சேர்க்கலாம் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அது தேவையில்லை எனவே உங்களிடம் PID கட்டுப்படுத்தி இருக்க வேண்டிய அவசியமில்லை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் PI கட்டுப்படுத்தி போதுமானது நீங்கள் D ஐ கவனமாக சேர்க்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் ஆதாயத்தை அதிகரிக்கிறீர்கள் மற்றும் அதிக சத்தம் உள்ள உயர் அதிர்வெண் மண்டலத்தில் ஒரு வழித்தோன்றல் கூறுகளை அறிமுகப்படுத்துகிறீர்கள் மேலும் அது இரைச்சலைப் பெருக்கும் எனவே D அல்லது டெரிவேட்டிவ் ஐ அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இது PI இன் கருத்து முந்தைய பக்கத்திற்குச் சென்று இப்போது இந்த பொதுவான k ஐ அழித்துவிட்டு PI ஐ இங்கு வைக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறேன் ஏனெனில் PI எனக்கு k இன் மதிப்பைக் கொடுக்கும் இது DC இல் முடிவிலி மதிப்பின் முடிவிலி ஆதாயத்திற்கு சமம் பிழையின் நிலையான மதிப்பு 0 க்கு சமமாக இருக்கும் எனவே பெரும்பாலான கட்டுப்படுத்திக் PI கட்டமைப்புடன் தொடங்குவது ஒரு நல்ல நடைமுறையாகும் பின்னர் அதை அங்கிருந்து எடுத்து டியூன் செய்து அங்கிருந்து எடுக்க வேண்டும்